கற்றல் வகைபிரிப்பின் ஒரு பகுதியாக அறிவு வகைகள் பற்றிய அலகுக்கு உங்களை வரவேற்கிறேன் வகைபிரித்தல் குறித்த கடைசி அலகில் அறிவாற்றல் மட்டங்களில் செயல்பாடுகளின் தன்மையான விண்ணப்பித்தல் பகுப்பாய்வு செய்வது மதிப்பீடு செய்வது மற்றும் உருவாக்குதல் ஆகியவற்றை ஆராய்ந்தோம் அனலைஸ் என்ற சொல் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சில சிரமங்களைத் தரப்போகிறது என்பதையும் நாங்கள் உணர்ந்தோம் ஏனென்றால் அனலைஸ் என்ற சொல் பெரும்பான்மையான ஆசிரியர்களால் மிகவும் தளர்வான அல்லது பொது வழியில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் பகுப்பாய்வு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை அளிக்கிறது எனவே நீங்கள் இந்த வகைபிரிப்பைப் பின்பற்றுகிறீர்களானால் அல்லது இந்த வகையான கற்பித்தல் பயிற்சியையும் பின்பற்றுகிறீர்கள் என்றால் பிறகு பகுப்பாய்வு என்றால் ஆண்டர்சன் மற்றும் ப்ளூமின் சூழலில் மிகவும் குறுகிய அர்த்தம் உள்ளது இவை அனைத்தையும் நீங்கள் பார்த்தால் அறிவாற்றல் நிலைகளின் ஆறு வகைகளும் தற்போது பொறியியல் படிப்புகள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் அறிவாற்றல் செயல்முறைகள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன நினைவில் கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் மற்றும் விண்ணப்பித்தல் ஆகிய நிலைகள் மட்டுமே உரையாற்றப்படுகின்றன நீங்கள் அதிக அறிவாற்றல் நிலைகளை விரும்பினால் தற்போதைய மதிப்பீட்டு பொறிமுறையோ அல்லது தற்போதைய தேர்வு முறையோ அனுமதிக்காது இந்த உயர் அறிவாற்றல் மட்டங்களிலிருந்து வரும் செயல் வினைச்சொற்களை வைப்பதன் மூலம் உண்மையில் கேள்விகள் அதிக அறிவாற்றல் நிலைகளைச் சேர்ந்தவை என்று அர்த்தமல்ல எனவே இப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் மற்றும் விண்ணப்பித்தல் கேள்விகளின் சதவீதத்தை ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் செய்யும் செயல்பாடு நினைவில் கொள்ளாமல் புரிந்துகொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் எனவே அதுதான் தற்போதைய சூழ்நிலையை பிரதிபலிக்கிறது இப்போது தற்போதைய அலகு M1U11 இல் நான்கு பொதுவான வகை அறிவின் தன்மையைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் இவை உண்மை கருத்துரு நடைமுறை மற்றும் மெட்டா அறிவாற்றல் இந்த நான்கு பொது வகைகளின் தன்மையைப் புரிந்துகொள்வது நமது குறிக்கோள் இப்போது நீங்கள் அறிவு என்ற வார்த்தைக்கு வரும் தருணம் இது அனைவராலும் பயன்படுத்தப்படும் ஒரு சொல் இது செல்லுபடியாகும் பயன்பாடாக இருக்கலாம் ஆனால் அறிவு எதைக் குறிக்கிறது என்பதை நீங்கள் வரையறுக்க முயற்சிக்கும்போது சிக்கல் வருகிறது இது பதிலளிக்க எளிதான கேள்வி அல்ல ஏனெனில் இது கடந்த 2000 ஆண்டுகளாக தத்துவத்தின் அக்கறை மற்றும் அறிவு என்றால் என்ன என்பதில் சரியாக எது இருக்கிறது உடன்பாடு இல்லை எனவே அறிவை வகைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் தான் தத்துவம் மற்றும் உளவியலின் நீடித்த கேள்வி எனவே அந்த வகையான ஒரு முடிவுக்கு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய போவது இல்லை நாங்கள் ஒரு செயல்பாட்டு வரையறையை வழங்கப் போகிறோம் அதாவது எங்கள் போக்கைப் பொறுத்தவரை அறிவு எது என்பதை நாம் வடிவமைக்கப் போகிறோம் இப்போது மீண்டும் ஒரு லேபிளாக அறிவை நீங்கள் அறிவாற்றல் ஆக்கபூர்வமான பாரம்பரியம் என்று அழைப்பதற்கு ஏற்ப கற்றவரால் ஒழுங்கமைக்கப்பட்டு கட்டமைக்கப்படுகிறது அறிவாற்றல் மற்றும் ஆக்கபூர்வமான பாரம்பரியத்தை விரிவாகக் கூற வேண்டாம் நாம் மற்றொரு தொகுதியில் செய்யலாம் ஆனால் அதுதான் நீங்கள் அறிவு என்ற வார்த்தையைப் பயன்படுத்தும் கட்டமைப்பாகும் அறிவு என்பது டொமைன் குறிப்பிட்ட மற்றும் சூழல் சார்ந்ததாக இருப்பதையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் இது ஒரு தத்துவ பார்வையாகும் இது அறிவு சூழ்நிலைப்படுத்தப்படுவது முழுமையானது அல்ல சரியா ஆகவே இதை நாம் செயல்பாட்டு ரீதியாகப் பார்க்கப் போகிறோம் என்பதற்கு இது முன்னோடியாகும் இப்போது அறிவின் நான்கு பொதுவான பிரிவுகள் உள்ளன உண்மை கருத்துரு நடைமுறை மற்றும் மெட்டா அறிவாற்றல் இந்த நான்கு பிரிவுகளும் மனிதநேயம் சமூக அறிவியல் அறிவியல் பொறியியல் என அனைத்து பாடங்களுக்கும் பொருந்தும் அதே வேளை மருத்துவம் பட்டய கணக்கியல் போன்ற பிற தொழில்முறை பாடங்களை நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் இந்த நான்கு வகைகளும் உலகளவில் பொருந்தும் ஆனால் பொறியியலைப் பொறுத்தவரை சில குறிப்பிட்ட வகை அறிவு வகைகள் உள்ளன இவை புறக்கணிக்கப்பட்டால் பொறியியலைப் பற்றி ஏதோ ஒன்றை நீங்கள் நீக்குகிறீர்கள் எனவே பொறியியலுக்கு குறிப்பிட்ட இந்த நான்கு பிரிவுகள் அடிப்படை வடிவமைப்பு கோட்பாடுகள் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் நடைமுறை கட்டுப்பாடுகள் வடிவமைப்பு கருவிகள் பொறியியல் தொடர்பான இந்த நான்கு வகைகளையும் பின்னர் ஒரு யூனிட்டில் பார்ப்போம் ஆனால் இப்போது நான்கு பொது வகைகளைப் பார்ப்போம் புரிந்து கொள்ள இது மிகவும் எளிது உண்மை அறிவு அடிப்படைக் கூறுகள் மாணவர்கள் ஒழுக்கத்தைப் பற்றி அறிந்திருக்க வேண்டுமா அல்லது அதில் ஏதேனும் சிக்கல்களைத் தீர்க்க வேண்டுமா என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒப்பீட்டளவில் குறைந்த அளவிலான சுருக்கத்தில் உள்ளது முதலில் ஒவ்வொரு பாடத்திற்கும் அதன் சொந்த மொழி உண்டு குறிப்பாக வரையறுக்கப்பட்ட சொற்கள் உள்ளன அந்தச் சொற்களை அந்தச் சூழலில் மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதாவது அந்த விஷயத்திற்கு குறிப்பிட்டது சில சாதனங்களுடன் நாங்கள் தொடர்புபடுத்தும் சில சின்னங்கள் அல்லது சில செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் உங்களிடம் சில சொற்களும் சில வகையான சின்னங்களும் உள்ளன அவை அனைத்தும் உண்மையான அறிவு இப்போது உண்மை அறிவின் துணை வகைகளில் சொற்களஞ்சிய அறிவு அடங்கும் சொற்கள் எண்கள் அறிகுறிகள் மற்றும் படங்கள் மேலும் விளக்கமான மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தரவு உள்ளிட்ட குறிப்பிட்ட விவரங்களின் அறிவு உதாரணமாக இரும்பின் அடர்த்தி அதிகமா அல்லது ஏதோ ஒன்று எடை அதிகமா நீங்கள் மிகவும் குறிப்பிட்ட விவரங்களைப் பற்றி பேசும் போது ஒன்று விளக்கமானது ஆகும் விளக்கமான பொருள் என்னவென்றால் இயற்கையில் ஏற்கனவே உள்ளவற்றின் உண்மை விவரங்களை நீங்கள் தருகிறீர்கள் என்று அர்த்தம் பரிந்துரைக்கப்பட்ட தரவு என்றால் இதுபோன்ற ஏதாவது ஒன்றை நாங்கள் விரும்புகிறோம் என்று அர்த்தம் ஆகும் இந்த நாற்காலியின் எடை எதையாவது தாண்டக்கூடாது என்று கூறுவோம் அதுவும் பரிந்துரைக்கப்படுகிறது இது பரிந்துரைக்கப்பட்ட தரவு எனவே ஒரு பொறியியலாளர் அல்லது யாராவது விளக்கமான மற்றும் பரிந்துரைக்கும் தரவு இரண்டையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும் எனவே இவை உண்மை அறிவின் துணைப்பிரிவுகள் சொற்களஞ்சியம் மூலம் மீண்டும் நான் மின் பொறியியல் உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் தருகிறேன் சிக்னல் டு இரைச்சல் விகிதம் குறைந்த பாஸ் வடிகட்டி வி எஸ் சி எஸ் பவர் காரணி போன்ற சில சொற்கள் இந்த வார்த்தைகள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் துறையில் பணிபுரியும் நபர்களுக்கு குறிப்பிட்ட ஒன்றை மட்டுமே குறிக்கின்றன மேலும் மெக்கானிக்கல் மற்றும் சிவில் நிறுவனங்களைச் சேர்ந்த சிலரும் இந்த வார்த்தைகளை அறிந்திருக்கலாம் ஆனால் இந்த சொல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தொடர்பாக ஆதிக்கம் செலுத்துகிறது இந்தியாவில் மின்சாரம் வழங்கல் அதிர்வெண் போன்ற சில குறிப்பிட்ட விவரங்கள் 50 ஹெர்ட்ஸ் அல்லது அது 50 ஹெர்ட்ஸ் ஆக இருக்க வேண்டும் குறைக்கடத்தி சாதனங்கள் 120 டிகிரிக்கு மேல் தோல்வியடைகின்றன பந்து கட்டம் வரிசை பேக்கேஜிங் 200 க்கும் மேற்பட்ட உள்ளீட்டு வெளியீட்டு ஊசிகளை வழங்க முடியும் எடுத்துக்காட்டு டெக்சாஸ் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் அனலாக் சாதனங்கள் இரண்டு குறைக்கடத்தி உற்பத்தியாளர்கள் அவை பலவகையான அனலாக் ஐ Cs நீங்கள் பார்க்க முடியும் என இவை அனைத்தும் உண்மைகள் மற்றும் புள்ளிவிவரங்கள் ஆனால் இந்த உண்மைகளில் சிலவும் புள்ளிவிவரங்களும் உள்வாங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு முறையும் என்னால் சென்று சில புத்தகம் பாடநூலைக் கலந்தாலோசிக்க முடியாது விக்கிபீடியா அல்லது கூகிள் இந்த நாட்களில் சில எண்கள் முழுமையாக உள்வாங்கப்படாவிட்டால் நீங்கள் முற்றிலும் பயனற்றவர்களாக இருப்பீர்கள் இது உங்களுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் எனவே அந்த அளவிற்கு உண்மை அறிவு முக்கியமானது ஆனால் நாங்கள் அங்கு மட்டுமே இருக்க முடியாது ஒவ்வொரு பொறியியல் ஆசிரியரும் ஒவ்வொரு கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை என்று கருதும் போது கருத்தியல் அறிவுக்கு வருவது எங்கள் கருத்து என்னவென்றால் ஒரு கருத்து என்ன என்பதை நீங்கள் வரையறுக்கத் தொடங்கும் போது அனைவருக்கும் ஒரு பிரச்சினை அல்லது சிக்கல் உள்ளது கருத்து இன்னும் அடிப்படை விஷயங்கள் போன்ற சொற்களை மாற்றியமைத்த சொற்களை மட்டுமே மிக தெளிவாகக் கூற முடியாது ஆனால் நீங்கள் விரும்பினால் ஒரு முறையான வரையறை ஒரு கருத்து ஒரு குறிப்பிட்ட வகை அல்லது வரையறையைப் பயன்படுத்தும் வகுப்பில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் நிகழ்வுகள் மற்றும் உறவுகளை குறிக்கிறது அதாவது நீங்கள் நாற்காலிகள் போன்ற ஒன்றை எடுத்துக்கொள்வீர்கள் உலகில் இன்று எந்த வகையான நாற்காலிகள் உள்ளன ஆனால் நீங்கள் எதையாவது பார்க்கும் தருணம் அது ஒரு நாற்காலி இல்லையா என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நாற்காலி உண்மையில் ஒரு கருத்தாக கருதப்படுகிறது நான் எதையாவது ஒரு நாற்காலி என்று அழைக்கும்போது நாற்காலி என்று நாம் அழைக்கும் இரண்டு பொருட்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை புறக்கணிக்க நான் தயாராக இருக்கிறேன் இல்லையா எனவே அதுதான் வரையறை ஒரு குறிப்பிட்ட வகை அல்லது வரையறைகளைப் பயன்படுத்தும் வகுப்பில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் மற்றும் நிகழ்வுகள் மற்றும் உறவுகள் ஆகியவற்றைக் குறிக்கிறது கருத்துக்கள் சுருக்கமாக இருக்கின்றன அவை அவற்றின் நீட்டிப்பில் உள்ள விஷயங்களின் வேறுபாடுகளைத் தவிர்க்கின்றன உதாரணமாக நீங்கள் எதையாவது உலோகமாக அழைத்தால் நான் எதையாவது உலோகமாக அழைக்கிறேன் மெட்டல் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தும்போது இரண்டு அல்லது மூன்று வெவ்வேறு உலோகங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை புறக்கணிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஒரு பொருள் ஒரு உலோகம் அல்லது ஒரு மரத்தைப் போல மரம் என்பது ஒரு கருத்து மா மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை நான் புறக்கணிக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் இரண்டும் மரங்கள் சரியா எனவே கருத்துக்கள் சுருக்கமாக இருக்கின்றன அவை அவற்றின் நீட்டிப்பில் உள்ள விஷயங்களின் வேறுபாடுகளைத் தவிர்க்கின்றன கிளாசிக்கல் கருத்துக்கள் உலகளாவியவை அவை அவற்றின் நீட்டிப்பில் உள்ள அனைத்திற்கும் சமமாக பொருந்தும் அதாவது கிளாசிக்கல் கருத்துகளுக்கு அவற்றின் நீட்டிப்பு மிகப் பெரியது மேலும் என்ன நடக்கிறது என்பது கருத்துக்கள் முன்மொழிவுகளின் கூறுகள் போன்றவை ஒரு சொல் ஒரு வாக்கியத்தின் அடிப்படை சொற்பொருள் உறுப்பு ஒரு வாக்கியத்தை எவ்வாறு உருவாக்குவோம் பல சொற்களைப் பயன்படுத்துவோம் இதேபோல் பல கருத்துக்களை ஒன்றாக இணைத்து ஒரு முன்மொழிவை உருவாக்க முடியும் அதாவது நான் இரண்டு அல்லது மூன்று கருத்துக்களை ஒன்றிணைத்து ஒரு உறவை உருவாக்கினால் அதுவும் கருத்தியல் அறிவு பொதுவாக நாம் அதை ஒரு கொள்கையாக அழைக்கிறோம் எனவே இங்கே கருத்தியல் அறிவில் உலோகங்கள் மற்றும் அவற்றுக்கிடையேயான உறவு போன்ற பிரிவுகள் மற்றும் வகைப்பாடுகளும் அடங்கும் அதைத்தான் நாம் அதுவும் கருத்தியல் அறிவாகக் கருதப்படுகிறது அந்த கருத்தியல் அறிவின் மேல் திட்டங்கள் மன மாதிரிகள் அல்லது மறைமுகமான மற்றும் வெளிப்படையான கோட்பாடுகள் உள்ளன அனைத்து கோட்பாடுகளும் கருத்தியல் அறிவாக கருதப்படுகின்றன கோட்பாடுகளில் கருத்தியல் திட்டங்கள் மற்றும் மாதிரிகள் என்ன ஒரு குறிப்பிட்ட பொருள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங்கில் உள்ள சிக்கலை நீங்கள் தீர்க்க அல்லது பார்க்க முயற்சித்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும் ஏனென்றால் சொற்கள் ஒரே பொருளைக் குறிக்காது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில நடைமுறைகள் ஒவ்வொரு கிளையிலும் ஒரே மாதிரியாக இல்லை எனவே திட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பதைக் குறிக்கும் தகவலின் வெவ்வேறு பகுதிகள் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் மிகவும் முறையான முறையில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன இந்த பாகங்கள் எவ்வாறு ஒன்றாக செயல்படுகின்றன கிளாசிக்கல் உதாரணத்தை பார்ப்போம் எடுத்துக்காட்டாக கருத்தியல் அறிவின் மாதிரிகள் படை முடுக்கம் வேகம் நிறை மின்னழுத்தம் மின்னோட்டம் வெப்பநிலை என்ட்ரோபி அழுத்தம் திரிபு அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக F is force mass is m and acceleration is a எனவே நீங்கள் அதை F ma என்று அழைத்தால் இவை மூன்றும் கருத்துக்கள் ஆனால் நான் அவர்களிடையே ஒரு உறவை உருவாக்குகிறேன் அதுவும் கருத்தியல் அறிவு இப்போது நாம் அதை ஒரு கொள்கை என்று அழைக்கிறோம் எனவே நீங்கள் பேசினால் ஒரு கொள்கை அல்லது சட்டம் ஒரு சட்டம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துகளுக்கு இடையிலான தொடர்பைக் குறிக்கிறது அதைத்தான் நாம் சொல்ல முடியும் இதேபோல் பிற எடுத்துக்காட்டுகள் கிர்ச்சோப்பின் சட்டங்கள் அல்லது வெப்ப இயக்கவியல் விதிகள் அவை அனைத்தும் கருத்தியல் அறிவின் மாதிரிகள் இப்போது நடைமுறை அறிவுக்கு வருவோம் எதையாவது செய்வது எப்படி என்பது பற்றிய அறிவு புரிந்து கொள்ள இது மிகவும் எளிது ஒவ்வொரு பாடத்திலும் அல்லது ஒவ்வொரு கிளையிலும் நீங்கள் ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொன்றுக்கு செல்ல வேண்டும் ஒரு முடிவுக்கு வருவதற்கான படிகளின் வரிசையை நான் பின்பற்றுகிறேன் எனவே இது பெரும்பாலும் தொடர் அல்லது பின்பற்ற வேண்டிய படிகளின் வரிசையின் வடிவத்தை எடுக்கும் ஆனால் படிகளைப் பின்பற்றுவதற்கான திறனை நான் கொண்டிருக்க வேண்டும் அல்லது அந்த படிகளைச் செய்ய வேண்டும் இது திறன்கள் வழிமுறைகள் நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் என அழைக்கப்படும் முறைகள் பற்றிய அறிவை உள்ளடக்கியது புரிந்துகொள்ள எளிதானது ஒரு வழிமுறை என்பது ஒரு செயல்முறை ஒரு குறிப்பிட்ட பொருளைப் பற்றி எங்களுக்குச் சொல்லலாம் என்ற அடர்த்தியை அளவிடுவதற்கு நீங்கள் குறிப்பிட்ட படிகளைப் பின்பற்ற வேண்டிய ஒன்றை அளவிடுவது நுட்பமாகும் இரண்டாவது வரிசை வேறுபாடு சமன்பாட்டை நான் தீர்க்க வேண்டும் என்பது போன்ற ஒரு நடைமுறையைப் பின்பற்றுவதும் இதில் அடங்கும் எனக்கு ஒரு செயல்முறை வழங்கப்படுகிறது அல்லது கொடுக்கப்பட்ட வேறுபட்ட சமன்பாட்டின் லாப்லேஸ் உருமாற்றத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை உள்ளது அது நடைமுறை அறிவு ஆனால் பல்வேறு நடைமுறைகளை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் அளவுகோல்களின் அறிவும் இதில் அடங்கும் உதாரணமாக ஏதேனும் நேரியல் என்றால் நீங்கள் லாப்லேஸ் உருமாற்றத்தைப் பயன்படுத்த முடியாது சரியா ஆகவே லாப்லேஸ் உருமாற்றத்தைக் கண்டுபிடிப்பதை நீங்கள் எவ்வாறு உருவாக்குவது என்பது உங்களுக்குத் தெரிந்திருக்கும்போது எப்போது விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது எந்த சூழ்நிலையில் அந்த நடைமுறையைப் பயன்படுத்தலாம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுவும் நடைமுறை அறிவின் ஒரு பகுதியாகும் பல முறை இந்த நடைமுறை அறிவு குறிப்பிட்ட பாட விஷயங்கள் அல்லது கல்வித் துறைகளுக்கு குறிப்பிட்டது அல்லது முக்கியமானது அவை உலகளாவியவை அல்ல நடைமுறை அறிவின் சில எடுத்துக்காட்டுகள் மேட்ரிக்ஸ் வேறுபாடு சமன்பாட்டை தீர்க்கிறது தர்க்க வெளிப்பாட்டிலிருந்து உண்மை அட்டவணையைத் தயாரித்தல் போட் சதி வரைதல் விவரக்குறிப்புகளின்படி வடிகட்டியை வடிவமைத்தல் இவை அனைத்தும் நடைமுறை அறிவு இப்போது பொதுவாக அறியப்படாத ஒன்று மெட்டா அறிவாற்றல் அறிவு இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எங்களுக்கு ஒரு முழுமையான அலகு இருக்கும் ஆசிரியர் அதைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் ஆனால் பார்ப்போம் கையாளுவது எளிதல்ல மெட்டா அறிவாற்றல் என்ற வார்த்தையால் மெட்டா அறிவாற்றல் அறிவு என்பது பொதுவாக அறிவாற்றல் பற்றிய அறிவு மற்றும் ஒருவரின் சொந்த அறிவாற்றல் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அறிவு உதாரணமாக மிகவும் பொதுவான விஷயம் என்னவென்றால் எதையாவது பற்றி நமக்குத் தெரியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் ஒரு பிரச்சினையை தீர்க்க வேண்டியிருக்கும் போது நீங்கள் எத்தனை சந்தேகங்களையும் பெற ஆரம்பிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணரும் வரை எங்களுக்குத் தெரியாது அதாவது எங்களுக்குத் தெரியும் என்று நாங்கள் நினைத்தோம் எங்களுக்குத் தெரியாது எனவே மிக அடிப்படையான விஷயம் என்னவென்றால் எனக்குத் தெரிந்தவை எனக்குத் தெரியுமா ஒரு மாணவர் தனக்கு ஏற்கனவே தெரியும் என்று தவறாக நினைத்தால் முந்தைய விஷயங்களைத் தெரியாத ஒரு நபரை உங்களுடன் அழைத்துச் சென்று எங்கள் விஷயத்துடன் முன்னேறுகிறோம் எனவே என்ன நடக்கிறது என்றால் அவர் கற்றுக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் போதுமானதாக இருக்காது அல்லது அரை சுடப்படும் இப்போது மெட்டா அறிவாற்றல் அறிவின் சில பிரிவுகள் ஒரு பணி கொடுக்கப்பட்டால் கையில் இருக்கும் பணியை மதிப்பிடுங்கள் அவ்வளவு முயற்சி தேவை நீங்கள் எந்த வகையான பின்னணி அறிவு வேண்டும் அதற்கு எவ்வளவு நேரம் ஆக வாய்ப்புள்ளது எனவே கையில் இருக்கும் பணியை மதிப்பிடுங்கள் யாராவது சொன்னால் ஒரு அரை மணி நேரத்தில் எதையாவது தீர்க்க முடியும் அது சரியாக இருக்கலாம் சரியாக இல்லாமலும் இருக்கலாம் அவரது மெட்டா அறிவாற்றல் அறிவு மோசமாக இருந்தால் அது தவறாக மாறும் ஒருவரின் சொந்த மதிப்பீடு பலங்கள் மற்றும் பலவீனங்கள் ஒவ்வொருவரின் சொந்த பலங்களைப் பற்றி அனைவருக்கும் தெளிவான அறிவு இருக்க வேண்டும் பலவீனங்கள் பொருத்தமான அணுகுமுறையைத் திட்டமிடுதல் உத்திகளைப் பயன்படுத்துதல் மற்றும் செயல்திறனைக் கண்காணித்தல் நான் என்னை கண்காணிக்க முடியும் என்று அதாவது நான் எதையாவது பின்தொடர்கிறேன் நான் வருகிறேன் முதலில் கேட்டபடி நான் மைல்கற்களை அடைகிறேனா எனது சொந்த செயல்திறனை என்னால் கண்காணிக்க முடியும் ஒருவரின் சொந்த அணுகுமுறையை பிரதிபலித்தல் மற்றும் சரிசெய்தல் நான் சரிசெய்தல் பிரதிபலிக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்ன என் சொந்த நம்பிக்கைகள் உளவுத்துறை மற்றும் கற்றல் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு பொதுவான பேச்சில் பேசும்போது எனக்குத் தெரியும் எங்கள் மெட்டா அறிவாற்றல் அறிவைப் பற்றி முடிவில்லாத அனுமானங்களைச் செய்யுங்கள் இப்போது இந்த எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரு வகையான வரைபடத்தில் வைப்போம் கற்றல் கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டில் நாங்கள் ஏற்கனவே அறிவாற்றல் களத்தைக் குறிப்பிட்டுள்ளோம் பாதிப்பு டொமைன் மற்றும் சைக்கோமோட்டர் டொமைன் இந்த இரண்டு களங்களையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகக் கூறுவோம் பிற அலகுகளில் மற்றும் அறிவாற்றல் களத்திற்கு வரும் இது அறிவாற்றல் செயல்முறைகள் உள்ளிட்ட பரிமாணங்களைக் கொண்டுள்ளது மற்றும் அறிவு வகைகள் இதற்கு இரண்டு பரிமாணங்கள் உள்ளன அறிவாற்றல் செயல்முறைகள் நினைவில் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் விண்ணப்பிக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் மதிப்பீடு செய்யவும் உருவாக்கவும் மற்றும் அறிவு வகைகள் உண்மை கருத்துரு நடைமுறை மற்றும் மெட்டா அறிவாற்றல் நாம் என்ன முயற்சிப்போம் அங்கு செய்ய பரிமாணம் உள்ளது மீண்டும் பொறியியல் விருப்பத்திற்கு குறிப்பிட்ட அறிவு பிரிவுகள் பின்னர் வாருங்கள் எனவே இப்போது நாம் கையாண்ட அனைத்தையும் வரைபடமாக ஒழுங்கமைக்க முடியும் இது போன்ற எனவே இது அறிவாற்றல் டொமைன் ஜெனரலின் வகைபிரித்தல் ஆகும் அதாவது இந்த பகுதி பொறியியல் பாடங்களுக்கு மட்டுமல்ல பொருந்தும் இப்போது இதை ஒருவர் மனதில் கொள்ள வேண்டும் பொதுவாக நீங்கள் ஒரே ஒரு வகையைச் சேர்ந்த அறிவு கூறுகளைக் கையாள்வதில்லை ஒருவர் வெறும் உண்மை அறிவு கூறுகளை கையாண்டு இருக்கலாம் நீங்கள் வகுப்பறையில் உள்ள உண்மைகளையும் புள்ளிவிவரங்களையும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் உதாரணமாக நான் ஒரு கருத்தை விவரிக்க முடியும் நான் ஒரு நடைமுறையை விவரிக்க முடியும் அது கூட உண்மை அறிவு சரியா உண்மை அறிவு கூறுகளை நான் எதிர்பார்க்கிறேன் நான் நினைவில் வைத்து பெருக்குவேன் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேசமயம் இது சில சந்தர்ப்பங்களில் உண்மை கருத்துரு மற்றும் மெட்டா அறிவாற்றல் ஆகியவையாக இருக்கலாம் அது நான்கு இருக்க முடியும் உண்மை கருத்தியல் நடைமுறை மற்றும் மெட்டா அறிவாற்றல் கூறுகள் கற்றவர் நேரடியாக மெட்டா அறிவாற்றல் கூறுகளுடன் கையாள்வதில்லை என்றாலும் பயிற்றுவிப்பாளர் கற்றல் நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பதிலும் வடிவமைப்பதிலும் மெட்டா அறிவாற்றல் கூறுகளைக் கையாள வேண்டும் மாணவர்களின் மெட்டா அறிவாற்றல் அறிவை ஆசிரியர் அறிந்திருக்காவிட்டால் அவர் வகுப்பில் என்ன செய்கிறார் அல்லது ஆய்வகத்தில் பணிபுரிகிறார் என்பது எல்லாம் பயனுள்ளதாக இருக்காது அது வேறு பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது என்பதை எங்கள் ஆராய்ச்சி காட்டுகிறது எப்படியிருந்தாலும் நாங்கள் அந்தப் பிரச்சினைகளைப் பார்த்து தீர்வுகளைக் கண்டுபிடிக்கப் போவதில்லை ஆனால் நீங்கள் நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளை ஆய்வு செய்தால் இது ஒரு பிரச்சினை போட்டித் தேர்வின் மூலம் வெளிவரும் மாணவர்களின் மெட்டா அறிவாற்றல் அறிவின் மிக மோசமான பாதை இந்த அலகுக்கான பணி உள்ளது பட்டியல் 10 உண்மை அறிவு கூறுகளை நீங்கள் கற்பித்த அல்லது அறிந்த படிப்புகளிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பேசும் எந்த உண்மைகளும் புள்ளிவிவரங்களும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு சொல் அல்லது இரண்டு சொற்களாக இருக்க வேண்டும் ஆனால் அவற்றில் 10 ஐ பட்டியலிடுங்கள் அதேபோல் நீங்கள் கருத்துகள் அவற்றில் 10 அல்லது 10 கொள்கைகளை கருத்தில் கொள்ளுங்கள் கோட்பாடுகள் ஒருவருக்கொருவர் தொடர்புடைய கருத்துக்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடைய இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்கள் தவிர வேறில்லை இதேபோல் நீங்கள் கையாளும் பாடத்திட்டத்திலிருந்து 10 நடைமுறைகளை கொடுங்கள் இது உங்கள் பாடத்திட்டத்திலிருந்து எடுத்துக்காட்டுகளை மட்டுமே தருகிறது இந்த வேலையின் நோக்கம் என்னவென்றால் அறிவு கூறுகளின் அடிப்படையில் சற்று வித்தியாசமான கட்டமைப்பிலிருந்து நீங்கள் நன்கு அறிந்த விஷயத்தைப் பார்க்கத் தொடங்குவீர்கள் அடுத்த அலகு மெட்டா அறிவாற்றல் அறிவின் தன்மையைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் கற்பவர்களின் மெட்டா அறிவாற்றல் அறிவை மதிப்பிடுங்கள் மெட்டா அறிவாற்றல் அறிவின் முக்கியத்துவத்தின் காரணமாக குறைந்தபட்சம் ஒரு யூனிட்டையாவது செலவழிப்பது பயனுள்ளது என்று நான் உணர்ந்தேன்